இப்போது நாம் இங்கு திரும்பிச் சென்று மேலும் எளிமைப்படுத்துவதைத் தேர்வுசெய்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம்e1xe2x மற்றும் e1ye2y இது மேலும் நான் சொல்வதை உறுதி செய்வதற்கான ஒரு வழியாகும் எனவே இந்த θ1 θ2 மற்றும் φ1 φ2 என்பது இந்த இரண்டும் ஒன்று தான் என்பதை குறிக்கும் ஆனால் இப்போது ஒரு முறை கூட நான் ez பற்றி எதுவும் சொல்லவில்லை இப்போது மீதமுள்ள இறுதி விஷயம் ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட் ஐ பற்றி பார்ப்பது எனவே இங்கே ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட் ஐ பார்ப்போம் இந்த ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட் எப்படி இருக்கும் எனவே இங்கே k1z h2z உள்ளது மற்றும் k2z h1z உள்ளது எனவே 12 எனவே அதை மறந்து விடுங்கள் நியூமரேட்டர் பற்றி பார்ப்போம் இப்போது k1z என்பது என்ன இங்கே k1z ன் வெளிப்பாடு உள்ளது எனவே அதை இங்கே எழுதுவோம் 𝛚 11e1z h1zcos θ1 h2z2 𝛚 22e2z h2zcos θ2 h1z1 e1xe2x e1ye2y ஐத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஆங்கிளை சமமாக செய்ய வேண்டும் எனவே இப்போது இந்த வெளிப்பாட்டில் எல்லாவற்றையும் பொதுவாக வெளிப்படுத்த முடியும் எனவே இது எளிதாக்குகிறது எனவே இதை நாம் இப்படி எழுதுவோம் h1ze1z h2ze2z முதல் எது என்ன நான் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளை குறிப்பிட வேண்டுமா ஒவ்வொரு ஆங்கிளிலும் இந்த ரெபிலெக்ஷன் 0 என்பதை உறுதிசெய்ய முடிந்தது தந்திரம் எங்கே பின்னர் நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சமமாக்கிய பிடிப்பு எங்கே 12 1 2 என்பது இந்த எல்லா காரணிகளிலிருந்தும் விடுபட எனக்கு உதவுகிறது ஆனால் ஊடகம் 2 லிருந்து ஊடகம் 1 எவ்வாறு வேறுபடுகிறது நான் இவர்களை இங்கே சரி செய்தேன் இவர்கள் எங்கே இருக்க வேண்டும் இலவச குமிழில் எல்லாம் சமமாக இருந்தால் எந்த இன்டெர்பேஸும் இல்லை நான் z பகுதியைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை ஏனெனில் எனக்கு e1ze2z e2ze1z கிடைத்தது எனவே மதிப்பு எதுவாக இருந்தாலும் அவை ரத்து செய்யப்படுகின்றன எனவே இது TM விஷயத்திலும் இருந்தது TE க்கான வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் இங்கே நடப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் k1ze2z எனவே இதை TM மற்றும் TE போலரைஷேஷன்கான ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட் 0 க்கு சமமாகப் பெறப்போகிறேன் எனவே எந்தவொரு இன்சிடென்ட் ஆங்கிலும் சுயாதீன போலரைஷேஷனிலும் ரெபிலெக்ஷன் கோஏபிசியன்ட்டிலும் மற்றும் எந்தவொரு இன்சிடென்ட் ஆங்கிளையும் நான் எவ்வாறு பெற்றேன் அளவுருக்களை நீட்டித்த இந்த தேர்வு மூலம் எனவே நீட்டிக்கும் அளவுருக்களை நாங்கள் தேர்ந்தெடுப்பதை தான் எழுதுவோம் எனவே பகுதி 1 என்றால் அதன் வெற்றிடத்தைச் சொல்வோம் எனவே 00 மற்றும் e1x e1ye1zh1xh1yh1z111111 எனவே இதுவே எல்லாம் ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் நான் எனது கம்ப்யூடேஷனல் டொமைன் உள்ளே ஒரு பிஸிக்கல் ஊடகத்தை மாதிரியாக்க முயற்சிக்கிறேன் இப்போது நான் பகுதி 2 க்கு வரும்போது வேடிக்கையானது இது என்னுடையது எனவே பெர்பெக்ட்லி மேட்சுடு லேயர்ஸ் செய்தபின் அது L என அழைக்கப்படுகிறது எனவே இப்போது எனக்கு என்ன தேர்வு இருக்கும் எனவே e1xe1ye1zh1xh1yh1z11s211s2

எனவே இதைச் செய்வதன் மூலம் நான் 0 ரெபிலேக்ஷன்களுடன் ஒரு இன்டெர்பேஸை உருவாக்கியுள்ளேன் அது நான் போட்ட h போலரைஷேஷன்களுக்கான இரண்டு நிகழ்வுகளின் கீழ் மட்டும் என்று அர்த்தம் இல்லை மற்றும் எந்த இன்சிடென்ட் ஆங்கிளிலும் கிட்டத்தட்ட அது மந்திரம் போன்றது அது பரவாயில்லை எனவே இந்த அளவுருக்கள் இதற்கு முன் சிமுலேஷன் ல் எங்கு சென்றன என்பதுதான் கேள்வி எனவே செயல்படுத்தல் விவரங்கள் குறித்து மற்றொரு விவாதத்தில் நாம் அங்கு பேசுவோம் ஆனால் உயர் மட்டத்தில் என்ன நடக்கும் என்பது புதுப்பிப்பு சமன்பாடுகளை மாற்றியமைத்தலின் மூலம் அறிய வேண்டும் ஏனெனில் நான் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை மாற்றியமைத்தேன் புதுப்பிப்பு சமன்பாடுகளை நான் மாற்றியமைக்கும்போது இந்த அளவுருக்கள் சிமுலேஷன்க்குள் நுழைகின்றன ஆனால் இயற்பியல் ரீதியாக என்ன நடந்தது என்பது உண்மையில் நான் ஒருவித அனிசோட்ரோபிக் ஊடகத்தை உருவாக்கியுள்ளது போல் உள்ளது இது இந்த மந்திரத்தை நிறைவேற்றுகிறது அதுதான் சரி மாணவர் எங்காவது இருக்கும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளின் தொடக்க தொகுப்பு மாணவர் அந்த மாறுபாடு 1 ன் உள்ளே மற்றும் s2 வெளியே தான் s2வெளியே ஆமாம் சரியாக ஆம் எனவே இதைத்தான் நாங்கள் இப்போது செய்கிறோம் இது சரியாக இருக்க வேண்டும் என்பது பற்றியும் மற்றும் s 2 பற்றி நான் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை எனவே இது உண்மையில் எங்கள் கைகளில் இருக்கும் உங்களுக்குத் தெரிந்த ஒன்று எனவே இந்த PML ன் கோட்பாட்டை இங்கே சுருக்கமாகக் கூறுவோம் இந்த s2 அளவுரு இங்கே எங்கே தோன்றும் இந்த பையன் சொல்வது சரிதான் எனவே நான் இங்கே எழுதும்போது kz𝛚00s2cosθ நம் கையில் s2 உள்ளது இப்போது ஒரு வேவ் ட்ராவல் செய்யும் ஒரு வேவ் இங்கே ஒரு சிமுலேஷன் களத்திலிருந்து ட்ராவல் செய்திருக்கிறது இது போன்று ஒரு வேவ் ட்ராவல் செய்ததை z அச்சு என்று அழைப்போம் ரெபிலேக்ஷன் இல்லை நாம் முன்னர் பார்த்தபடி ரெபிலேக்ஷனே இல்லை எனவே அந்த வேவ் எங்காவது செல்ல வேண்டும் எனவே இப்போது அது ட்ராவல் செய்யும் PML அடுக்கில் அதன் ட்ராவலை கொண்டுள்ளது மற்றும் z திசையில் அதன் புரபகேஷன் கான்ஸ்டன்ட் இந்த k2z இங்கே உள்ளது மற்றும் இதற்குள் நான் என்ன விரும்புகிறேன் நான் இங்கு அறிமுகப்படுத்திய இந்த PML அடுக்கு இது ஒரு வரையறுக்கப்பட்ட அடுக்காக இருக்க வேண்டும் எனவே நான் அதை ஏதோ ஒரு இடத்தில் நிறுத்த வேண்டும் எனவே நான் இந்த s2 வை எவ்வாறு தேர்வு செய்வது என்று நான் எப்படி சொல்வது மாணவர் இத்தகைய சிதைவு அது சிதைந்துவிடும் அதாவது s2 இருக்கக்கூடாது s2 0 க்கு அருகில் இருக்கக்கூடாது மாணவர் எடுத்துக் கொள்ளுங்கள் s2 சிக்கலானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் எப்படி எழுதுவது என்பது இங்கே வேவ் வெக்டர் jk2zz என்று அர்த்தம் அதாவது மற்ற சொற்களும் என்னிடம் இருக்கும் இப்போது நான் இந்த சிக்கலான s2pjq k0𝛚00 ஐ சரியாக செய்தால் இதை ejk2z zejk0 p cosϴe k0 qஆக மாற்றினால் தான் அது சரியாக நடக்கும் அதாவது அலை இங்கே பிளஸ் z இல் ட்ராவல் செய்யும் போது அது சிதைகிறது எனவே என்ன நடந்தது என்றால் அது z 0 இல் உள்ளிடப்பட்டுள்ளது z 0 இல் உள்ள இன்டெர்பேஸ் இப்போது உள்ளிடப்பட்டுள்ளது z அதிகரிக்கும் போது அதன் மதிப்பு சரியாக குறைகிறது எனவே நான் z யை செயல்பாடாக பிளாட் செய்தால் என்ன PML உண்மையில் இதைச் செய்கிறது இது z0 என்று சொல்லலாம் இது அலையின் வீச்சு ஆம்ப்ளிடுட் போன்றது இது உள்ளே நுழையும் போது அது அழியத் தொடங்குகிறது இது எனது PML எனவே அது சிதைந்துவிட்டது மற்றும் ரெபிலேக்ஷன் இல்லை எனவே R 0 ஆனால் நீங்கள் எதை உறுதிப்படுத்த வேண்டும் உங்கள் கையில் இருக்கும் இந்த PML லேயரின் அகலம் பெரியதாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் அது வேவ்க்குள் வேவ்வை சிதைக்கின்றது அது உங்கள் கணினியில் உங்களிடம் இவ்வளவு ரேம் மட்டுமே உள்ளது என்று உங்களுக்குத் தெரியாது என்று வைத்துக்கொள்வோம் உங்களால் சரிசெய்ய கூடிய மெல்லிய அடுக்குகளுக்கு மட்டுமே தெரியும் எனவே என்ன நடக்கக்கூடும் என்பது அதை இங்கே குறுகியதாக மீண்டும் வரைவோம் எனவே அது இங்கே வந்தது அது சிதைந்தது பின்னர் என்ன பின்னர் முதலில் எனவே முதலில் z 0 நான் இப்போது இங்கே ஒரு பௌண்டரி கண்டிஷனை விதிக்க வேண்டும் இல்லையெனில் நான் எப்படி வேவ்வை முடிப்பேன் எனவே நான் என்ன பௌண்டரி கண்டிஷனை செய்ய முடியும் மாணவர் ராபின் பௌண்டரி ராபின் பௌண்டரி கண்டிஷனை நீங்கள் என்ன சொன்னீர்கள் ஆமாம் எங்கள் வழக்கமான ABC முதல் ஆர்டரை அப்சார்ப் செய்து அதை நான் இங்கே பயன்படுத்தலாம் அது எப்படியிருந்தாலும் வேலை செய்கிறது இது எங்கும் எழும் வேவ்களுக்கு வேலை செய்யாது என்று எனக்குத் தெரியும் ஆனால் அது இன்னும் ஏதாவது செய்கிறதா எனவே நான் இங்கே ஒரு ABC யை விதிக்க முடியும் ஏனென்றால் நான் ஏதாவது ஒன்றை இங்கே குறிப்பிட வேண்டும் எனவே இப்போது சில ரெபிலேக்ஷன் இருக்கும் ஏனெனில் இந்த ரெபிலேக்ஷன்கள் மேலும் இதை சிதைத்து விடும் மாணவர் ஒன்றைசேர்க்கவும் ஒன்றை சேர்க்க மாணவர் ரேடியேஷன் பௌண்டரி radiation boundary ரேடியேஷன் பௌண்டரி கண்டிஷன் இந்த பகுதியின் பிளேன் வேவ் வேவ் ன் ஸ்பெஷல் டெரிவேட்டிவ் யை மாற்றுவோம் FDTD விஷயத்தில் நாம் பயன்படுத்திய மற்றும் FEM விஷயத்தில் நாம் பயன்படுத்தியதை இங்கு பயன்படுத்துகிறோம் எனவே இது இங்கே சிதைகிறது இந்த அடுக்கு மிகவும் மெல்லியதாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது அடுக்கு தடிமன் மெல்லியதாக இருந்தால் கம்ப்யூடேஷனல் டொமைன் ல் மீண்டும் நுழையும் வேவ் உங்களுக்கானதாக இருக்கலாம் எனவே நான் ஒரு PML ஐ குறியீடாகக் கருதுகிறேன் என்பதைப் புரிந்துகொள்வது முக்கியம் PML ல் இருந்து இன்னும் ஒரு வேவ் வருவதைக் கண்டறிந்தேன் அது என்னால் முடியும் என் குறியீட்டு முறை தவறானது இல்லை அது அடுக்கின் தடிமன் அப்படியே இருக்கலாம் PML ன் பின்தளத்தில் இருந்து நான் ரெபிலேக்ஷன் யை பெறுகிறேன் எனவே அடுக்கின் தடிமனை பொறுத்து இரண்டு நிகழ்வுகளும் சாத்தியமாகும் இந்த அளவுருவை நான் எவ்வாறு அமைக்கிறேன் எனவே இந்த வடிவமைப்பை நான் எப்படி j q என்று சொல்கிறேன் எனவே இதற்காக நாங்கள் FDTD க்குள் எந்த உதவியும் எடுக்கவில்லை நீங்கள் p ஐ மிக அதிகமாக செய்தால் மாணவர் q மன்னிக்கவும் q என்பது நீங்கள் மிக உயர்ந்ததைச் செய்ய விரும்பும் இழப்பு பகுதி p மாணவர் அடிப்படை நன்றாக இல்லை ஏனெனில் எனவே கேள்வி ஆம் எனவே கோட்பாட்டளவில் நான் q ஐ மிகப் பெரியதாக மாற்றினால் அது மிகவும் கூர்மையாக சிதைந்துவிடும் என்று தோன்றுகிறது ஆனால் நான் அதைச் செய்யும்போது நிகழ்வில் சில நியூமரிக்கல் இஸ்யூஸ் உள்ளன சரியான உலகில் இது மிகச் சிறந்த ஆனால் நான் அதைச் செயல்படுத்தும் தருணத்தில் கூட அதை எண்ணியல் ரீதியாகச் செயல்படுத்தும்போது கூட இந்த திடீர் மாற்றம் ஒருபோதும் செயல்படாது ஆனாலும் சில ரெபிலேக்ஷன்கள் உள்ளன எனவே உண்மையில் பலர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட q என்ற ஒரு அடிபயாடிக் வேவ் ல் அறிமுகப்படுத்தப்படலாம் எனவே இதை நான் பார்த்தேன் நீங்கள் இதை கோட்பாட்டளவில் குறியிடும்போது இந்த சில வரைபடங்களைக் காட்ட முடியும் ஆனால் இது சுவாரஸ்யமானது அல்ல எனவே PML கோட்பாட்டின் யோசனையை அது நெருக்கமாகக் கொண்டுவருகிறது ஆரம்பத்தில் நீங்கள் இதைச் 2 வழிகளில் செய்திருக்க முடியும் ஒன்று பிஸிக்கல் பௌண்டரிக்குள் இருக்க வேண்டும் என்பது இரண்டு வெவ்வேறு பொருள்களைக் கொண்டுள்ளது ஒரு சாதாரண பொருள் ஒரு அனிசோட்ரோபிக்கை அப்சார்ப் செய்கிறது நீங்கள் அதே முடிவுகளான கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங்யைப் பயன்படுத்துவதே எங்கள் அணுகுமுறையாக இருந்தது கோஓர்டினேட் ஸ்ட்ரெட்சிங் ஒரு அனிசோட்ரோபிக் உறிஞ்சி என்று விளக்கப்பட்டது வெறும் 1 அளவுருவுடன் விளையாடுவதன் மூலமும் மிக அழகான முடிவைப் பெறுவதன் மூலமும் எந்த ரெபிலேக்ஷன் ம் எந்த கோணத்திலும் போலரைஷேஷன் ம் இல்லை என்பதைக் கண்டறிந்தோம் எனவே இந்த அணுகுமுறையின் நேர்த்தியின் காரணமாக இது FEM மற்றும் FDTD இரண்டிலும் தரமாகிவிட்டது ஆகவே PML இன் தத்துவத்தை ஸ்ட்ரெட்சுடு கோஓர்டினேட்ஸை பயன்படுத்தி விளக்குவதற்கு குறிப்பிடப்படும் முக்கிய வெங் சோ சேவ் ன் இந்த 94 வது தாள் எனவே நாங்கள் செய்ததை அடிப்படையாகக் கொண்டு அதில் மிகவும் படிக்கக்கூடியவைகளை மட்டுமே படியுங்கள் நீங்கள் அந்த காகிதத்தை ஒரே முறையில் படிக்க முடியும் எனவே அடுத்தடுத்த தொகுதிக்கூறுகளை நாம் உண்மையில் எவ்வாறு செயல்படுத்தினோம் என்பதைப் பார்ப்போம் ஆனால் கடினமான பகுதி முடிந்துவிட்டது மாணவர் நாங்கள் செய்வோம்